அடுத்ததாக நான் சில எடுத்துக்காட்டுகளை அல்லது பயன்பாட்டு எடுத்துக்காட்டுகளை வழங்கப் போகிறேன் அங்கு டவ்பெரியன் தேற்றம் வாட்சனின் துணைக் கோட்பாடு போன்ற இந்த சிறந்த முடிவுகளை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை நான் காண்பிக்கப் போகிறேன்

எனவே ஒரு உதாரணத்தைப் பார்ப்போம் எனவே 2 வது வரிசை முழு வகையீட்டுச் சமன்பாடுகள் ஐப் பார்ப்போம் நான் வைத்திருக்கும் 2 வது வரிசை ODE உண்மையில் இரண்டாவது வரிசை நேரியல் முழு வகையீட்டுச் சமன்பாடுகள் சரி எனவே எனக்கு இந்த முழு வகையீட்டுச் சமன்பாடுகள் வழங்கப்பட்டுள்ளது IC x a x' b at t 0 கொடுக்கப்பட்டது a b p q x கண்டுபிடி இப்போது என் மாறி என் சுயாதீன மாறி இங்கே t மற்றும் t எதிர்மறை அல்ல என்பதை கவனியுங்கள் எனவே நம்மிடம் ஒரு சுயாதீன மாறியைப் பொறுத்து இருக்கும் சார்பு மாறியைக் கொண்டிருக்கும்போது மற்றும் சுயாதீன மாறி எதிர்மறை அல்லாமல் இருக்கும்போது இணைமாற்றத்தின் இயல்பான தேர்வு லாப்லாஸ் இணைமாற்றத்தை சரியாகப் பயன்படுத்துவதாகும் எனவே அந்த விஷயத்தில் இங்கே லாப்லாஸ் இணைமாற்றத்தை t யை பொருத்து பயன்படுத்துகிறோம்

எனவே ஹெவிசைட் விரிவாக்கத் தேற்றத்தின் அனைத்து பண்புகளும் இந்த விஷயத்தில் திருப்தி அடைவதால் எனவே nth வரிசை முழு வகையீட்டுச் சமன்பாடுகள் ஐ தீர்க்க நாம் அணுகுவது இவ்வாறுதான் எனவே இப்போது 3 வது வரிசை முழு வகையீட்டுச் சமன்பாடுகளின் காட்சியைப் பார்ப்போம்

இது ஒரு நேரியல் சமன்பாடு மற்றும் இந்த வலது புறம் உள்ள கெழுக்கள் b தெரியுமே ஆனால் முறையான தலைகீழ் பெறமுடியும் கிராமர் விதியின் Cramer's rule மூலம் தீர்க்க முடியும் எனவே இதுதான் இந்த விவாதத்தின் முடிவு எளிய ஒத்திசை அலைவி உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் எளிய ஒத்திசை அலைவி ஒரு எளிய நான் ரெசிஸ்டிங் ஊடகத்தில் பார்க்கப் போகிறேன் எனவே இதன் மூலம் நான் பின்வரும் முழு வகையீட்டுச் சமன்பாடுகள் ஐக் கொண்டிருக்கிறேன் எடுத்துக்காட்டு 6 எனவே எளிய ஒத்திசை அலைவி எனவே நான் பயன்படுத்த வேண்டுமென்றால் எனவே இது எனது சமன்பாடு மற்றும் இந்த சமன்பாட்டில் லாப்லேஸ் இணைமாற்றத்தைப் பயன்படுத்தப் போகிறேன் தீர்வு லாப்லேஸ் இணைமாற்றம் பயன்படுத்துக ஒமேகா சைன் இது ன் லாப்லாஸ் இணைமாற்றம் ஆகும் எனவே இந்த சார்பு இறுதியாக இருக்க முடியும் என்பதாகும் இந்த சிறிய f ன் மதிப்பை நாம் அறிந்தால் இந்த தலைகீழ் குறித்த இறுதி மதிப்பீட்டை எனது சுருளல் தேற்றம் பயன்படுத்தி எழுத முடியும்எனவே எனது இறுதி வடிவம் மாணவர்களுக்கான வினாக்கள் ஒத்திசை அலைவி தணிவித்த ஊடகம் ஒத்திசை அலைவி வெளிப்புற ஆவர்த்தனவிசை எனவே ஒத்திசை அலைவி குறித்த விவாதத்தை முடிக்க விரும்புகிறேன் ஆனால் வேறு சில சிக்கல்கள் உள்ளன எனவே இந்த சூழ்நிலையில் இங்குள்ள மாணவர்களுக்கு அந்த சிக்கல்களைக் கூறுகிறேன் தணிவித்த ஊடகம் இந்த ஒத்திசை அலைவி என்னிடம் உள்ளது இந்த தணிவித்த ஊடகம் காரணமாக கூடுதல் காலத்தை சேர்க்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் எனவே தீர்வுக்கு என்ன நடக்கிறது என்பதையும் மாணவர்கள் ஆராய வேண்டும் அல்லது ஒத்திசை அலைவி உடன் சில வெளிப்புற ஆவர்த்தனவிசை சேர்க்கலாம் எனவே ஒரு மாறா விசைக்கு பதிலாக அல்லது ஒரு விசைக்கு பதிலாக நாம் ஆவர்த்தனவிசை சேர்க்கலாம் மேலே செல்லும் பொழுது நான் இன்னும் சில நிகழ்வுகளைப் பார்க்கப் போகிறேன் எனவே இங்கே ஒரு உதாரணம் உள்ளது எனவே நான் மற்றும் இந்த சமன்பாட்டை தீர்ப்போம்

எனவே இந்த வினாவிற்கு விடை இதுதான்